இன்று நாம் தொலைக்காட்சி பற்றி ரேமண்ட் வில்லியம்ஸ் எழுதிய ஒரு கட்டுரையை பார்க்கப் போகிறோம் இன்று நாம் இந்த விரிவுரையில் அமர்ந்திருந்தாலும் தற்போது 20 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருக்கின்றோம் என நினைத்துக் கொள்ளுங்கள் எழுத்துக்களை கண்டுப்பிடித்த காலத்திலிருந்து நாம் நீண்ட தூரம் பயணித்து வந்திருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இக்கட்டுரை தொலைக்காட்சியை பற்றியது மட்டுமல்லாமல் சமூகம் மற்றும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவுகள் பற்றிய சிந்தனையைப் பற்றிப்பிடிக்க உதவுகிறது ரேமண்ட் வில்லியம்ஸ் தொலைக்காட்சி இரண்டிற்கும் இடையே மிகப்பெரியப் போட்டி நிலவுவதைக் காணலாம் இப்போது இந்த கட்டுரையை நாம் படித்துப் புரிந்து கொள்ளும்போது தொலைக்காட்சி ஒரு சிறந்த தகவல்தொடர்பு தொழில்நுட்பம் எனும் பார்வையில் நாம் புரிந்துகொள்கிறோம் இவற்றை மற்றவற்றுடன் தொடர்புப்படுத்திப் பார்த்தல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் சமூகம் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவில் இருக்கும் சில முக்கியமான சிக்கல்களை நாம் புரிந்துகொள்ள முடியும்

"தொலைக்காட்சி நம் உலகத்தை எவ்வாறு மாற்றியமைத்தது என்பதுடன் பல முக்கியமான அம்சங்களைப் பற்றியும் விவாதிக்கிறார் ஊடகத்தின் சக்தியால் செய்தி மற்றும் பொழுதுபோக்கின் தன்மைகளை மாறியுள்ளது என்பதை முதல் அம்சமாக கூறுகிறார் செய்தி மற்றும் பொழுதுபோக்குகளை மக்கள் பார்க்கும் விதம் தொலைக்காட்சியால் மாற்றப்பட்டுள்ளது செய்திகளை விரைவாக வழங்குவதற்கான வழியாக அச்சு ஊடகம் உள்ளதென்று நாம் கருதிக் கொண்டிருந்தோம் ஆனால் தொலைக்காட்சி அதைவிட விரைவாக வழங்கியது வழக்கமாக 24 மணி நேர அவகாசத்தில் மட்டுமே செய்திகளை அச்சு ஊடகத்தால் வழங்க முடியும் செய்தித்தாள்கள் ஒரே இரவில் அச்சிடப்பட்டு மறுநாள் காலையில் விநியோக்கிப்படும் எனவே மாலை 8 அல்லது 10 மணி வரையுள்ள எந்தவொரு செய்தியும் அடுத்த நாள் செய்தித்தாள்களில் அச்சிடப்படும் அப்போது அது தற்போதையச் செய்தி மிகப்பெரிய அளவில் மாறியது உண்மையில் நேரடி ஒளிப்பரப்பின் வளர்ச்சியால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் உதாரணமாக விளையாட்டுப் போட்டிகளை குறிப்பிடலாம் எனவே ஊடகத்தின் ஆதிக்கத்தால் செய்தி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மாற்றியுள்ளன வில்லியம்ஸ் கூறும் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் நிறுவனங்கள் மற்றும் சமூகத்தின் உறவுகளை தொலைக்காட்சி ஒளிப்பரப்பு அமைப்புகளைப் பார்ப்போம் தொலைக்காட்சிக்கு மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஒலிபரப்பு அமைப்பு தேவைப்படுகிறது மேலும் வானொலியை ஒரு மின்னணு ஊடகமாக நாம் கருதலாம் ஏனெனில் அச்சு ஊடகத்தின் வருகையின் போது அச்சகத்தில் இயந்திரங்களைக் கொண்டு நகல் எடுக்கும் முறை கொண்டுவரப்பட்டதை நாம் முன்பே பார்த்தோம் அச்சகத்திற்கு ஒரு பெரிய அளவிலான முதலீடு தேவைப்பட்டதால் ஒரு சிலரே அச்சகங்களை சொந்தமாக வைத்திருந்தனர் அவர்களே அச்சு ஊடகத்தின் முதலாளி வர்க்கத்தினராக இருந்தார்கள் எனவே அச்சிடும் தொழில் எப்போதும் முதலாளித்துவ முறையுடன் அடையாளப்படுத்தப்பட்டது ஆனால் தொலைக்காட்சியின் வருகையின்போது மின்சாதனங்களின் பங்கு அதிகமாக இருந்தது மிகப்பெரிய கேமராக் கருவிகளின் வளர்ச்சிக்கு முன்பு மட்டுமே இருந்தன ஆனால் ஆரம்பகால தொலைக்காட்சி கேமராக்கள் பருமனானதாகவும் மிகப்பெரியவையாகவும் அதே நேரத்தில் நகர்த்தக்கூடியவையாகவும் இருந்தன ஆனால் அவற்றை நகர்த்த ஒரு தனிமனிதனால் மட்டும் முடியாது பெரிய வாகனங்கள் உட்பட ஒரு குழு தேவைப்பட்டன தொலைக்காட்சியின் ஆரம்ப நாட்களில் பொதுவாக தொலைக்காட்சி ஸ்டுடியோவுக்குள் தேவையான மிகவும் அதிநவீன உபகரணங்களால் நிரம்பியிருக்கும் ஆகவே ஆரம்ப நாட்களில் அச்சிடுதலை விட அதிக மையப்படுத்தப்பட்டவையாக தொலைக்காட்சி இருந்தது அச்சு ஊடகத்தின் ஆரம்ப நாட்களில் ஐரோப்பா முழுவதும் மிகக் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே அச்சகங்கள் இருந்தன அதிலும் ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்குள் இருந்த அச்சகங்கள் வெகுதூர இடைவெளியில் அமைந்திருந்தன ஆனால் அவைகளையும் விட மிகவும் குறைவான தொலைக்காட்சி ஸ்டுடியோக்கள் தான் தொலைக்காட்சியின் ஆரம்ப நாட்களில் இருந்தன இன்று ஒளிப்பதிவு செய்யும் உபகரணங்கள் எளிதாக்கப்பட்டதன் மூலம் பல தொலைக்காட்சி தான் என நான் நினைக்கிறேன் ஆகவே வில்லியம்ஸ் காலத்தில் அதாவது 20 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்த தொலைக்காட்சியை கருத்தில்கொண்டு அவருடையக் கூற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மிகவும் அதிகமான முதலீடுகளின் தேவை இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய மையப்படுத்தப்பட்ட தயாரிக்கும் நுட்பங்களையும் நிறுவனங்களையும் தொலைக்காட்சி கட்டியமைக்கிறது என வில்லியம்ஸ் கூறுகிறார் இந்த விஷயத்தை தொடர்ந்து அவர் விளக்குகிறார் அடுத்து வில்லியம்ஸ் கூறும் மூன்றாவது அம்சம் என்னவென்றால் ஒரு மின்னணு ஊடகமாக மாற்றியமைத்தது நாம் இந்த உலகத்தைப் பார்க்கும் விதம் கணிசமாக மாறியது ஏனென்றால் பல்வேறு தொலைதூரமான பரந்தப்பட்ட இடங்களிலிருக்கும் காட்சிகளை தொலைக்காட்சியால் பரிமாற முடிகிறது நமக்கு எப்போதுமே தூரமாய் இருக்கும் சில குறிப்பிட்ட இடங்களை நம்மால் தற்போது காணமுடிகிறது அந்த இடத்தில் முக்கியமான தருணங்களில் நடக்கும் நிகழ்வுகளையும் காண்கிறோம் ஆக பல இடங்களின் நிகழ்வுகளின் தொலைதூரம் குறைந்துவிட்டது அவைகள் நமக்கு மிகவும் சமீபத்தில் வந்துவிட்டன எனவே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குள் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையிலான உறவுகளும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையிலான உறவுகளும் உண்மையில் மாறிக்கொண்டிருக்கின்றன தொலைக்காட்சியின் வருகையால் நாம் மிகப்பெரிய உலகமயமாக்கப்பட்ட உலகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மிகக் குறைந்த நேரத்தில் காட்சிகள் கொண்டுச் செல்லப்படுகின்றன தொலைக்காட்சியின் ஆரம்ப நாட்களில் நம்மிடம் மின்னணு ஒளிபரப்பு வருகையால் இந்த தூரங்கள் மேலும் குறைந்துவிட்டன நமது சமூகங்களின் பரப்பு மற்றும் அமைப்பு மாற்றத்தில் சூழ்நிலைக்கேற்ப வாழக்கூடிய திறனை தொலைக்காட்சி அதிகரித்துள்ளது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நிகழ்வுகளை நீங்கள் இன்று புரிந்து கொள்ள முடிவதால் சில திட்டமிடல்களை செய்ய முடிகிறது நாட்டின் ஒரு பகுதியில் கடுமையான வானிலை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அதை உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள் அது திட்டமிடலின் ஒரு பகுதியாக மாறுவிடுகிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நிகழ்வுகளுக்கு ஏற்ப திட்டமிடும் திறன் உண்மையில் மக்கள் தங்கள் செயல்பாடுகளைத் திட்டமிடும் வழிமுறையை மாற்றியுள்ளது குடும்பம் கலாச்சாரம் மற்றும் சமூக வாழ்க்கையின் சில பிரதான செயல்பாடுகளில் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தியது இது 'தொலைக்காட்சி தற்போது நம் குடும்பத்தில் பேசும் ஒரு இயந்திரமாக மாறுவிட்டது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து அமர்வதால் அவர்களின் விருப்பங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன இதுவரை ஒற்றைச் சேனல் தொலைக்காட்சியைப் பற்றி மட்டுமே நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தொலைக்காட்சியின் ஆரம்ப நாட்களில் ஒற்றை சேனல் தொலைக்காட்சி மட்டுமே இருந்தது 1990 களுக்குப் பிறகு பிறந்தவர்கள் தூர்தர்ஷன் நாட்களை நினைத்துப் பார்க்க முடியாது அப்போது இந்திய தொலைக்காட்சியில் ஒரே ஒரு சேனல் மட்டும் இருக்கும் மேலும் கால நேரம் நேர ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நாள் முழுவதும் வழங்கப்படும் இன்று நம்மிடம் 24 மணிநேர சேனல்கள் உள்ளன நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட வகை நிகழ்ச்சிகளை தான் பார்க்கின்றீர்கள் நீங்கள் அதிரடி திரைப்படங்களில் ஆர்வமாக இருந்தால் அதற்கான ஒரு குறிப்பிட்ட சேனலை பார்க்கின்றீர்கள் மேற்கத்திய இசைகளில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதற்கான சேனலை எந்த நேரத்தில் மாற்றினாலும் அதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் தொலைக்காட்சியின் ஆரம்பகால நாட்களில் ஒற்றை சேனல் ஒளிபரப்பு மட்டுமே இருக்கும் ஆகவே பல்வேறு வகை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரே சேனலில் ஒன்றாக கோர்க்கப்பட்டு பல்வேறு நேர ஒதுக்கீடுகளில் ஒளிப்பரப்பப்படும் இதனால் தொலைக்காட்சி எனப்படும் ஏனெனில் இது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து தொலைக்காட்சியைப் பார்க்கும் நேரமாகும் அப்போது அது கிட்டத்தட்ட பல குடும்பங்களில் சாப்பிடும் மேஜையில் ஒரு உறுப்பினராகிறது இதனால் மக்களின் சமூக வாழ்க்கை மற்றும் மக்களின் உரையாடல் முறை மாறியது இவ்வாறு தொலைக்காட்சியின் பல முக்கிய தன்மைகளை வில்லியம்ஸ் முன்வைக்கிறார் பின்னர் தொடர்ந்து அவற்றை ஆய்வு செய்யத் தொடங்குகிறார் அவர் இந்த பண்புகளை தொழில்நுட்ப நிர்ணயக் கோட்பாடுகள் நிலைகளிலிருந்து இந்த தன்மைகள் வெளிப்படுகின்றன என அவர் கூறுகிறார் தொழில்நுட்பம் என்பது தற்செயலானது தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்ததும் அது சில விஷயங்களை இயங்க வைக்கும் சிலவற்றை மாற்றி அமைக்கும் சமூக உறவுகளையும் தனிமனித உறவுகளையும் கூட மாற்றிவிடும் இந்த மாற்றங்களின் மத்தியில் ஒரு புதிய அமைப்பின் கண்டுபிடிப்பு வந்தால் இந்த மாற்றங்களை தீர்மானிக்கும் சக்தியாக தொழில்நுட்பம் உருவெடுக்கும் அப்போது அந்த தொழில்நுட்பம் கண்டுப்பிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் உலகம் மிகவும் வித்தியாசமான வழியில் நகர்ந்திருக்கும் எனவே தொழில்நுட்பம் சுயமாக செயல்பாடும் சக்தியாக பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பம் தானாக இயங்க முடிவதைப் போன்று கண்டுபிடிப்பும் ஒரு தற்செயலாக நிகழக்கூடும் இது பல மாற்றங்களை கட்டவிழ்த்து விடுகிறது புதிய வாழ்க்கை வழிகளை உருவாக்குகிறது புதிய வாழ்க்கை முறைகளை உருவாக்குகிறது அத்துடன் இந்த புதிய வாழ்க்கை முறைகளுக்கு தேவையான புதிய சாதனங்களையும் வழங்குகிறது தொலைக்காட்சி இந்த கண்ணோட்டம் நவீன சமூக சிந்தனையில் ஆழமாக உருவாக்கப்பட்டு வேரூன்றி உள்ளது மக்கள் தங்களைத் தாண்டி சிந்திப்பது மிகவும் கடினம் இந்நிலை அப்படியே தொடர்கிறது தொழில்நுட்பத்தின் பெரும்பாலான வரலாறுகள் இந்த அனுமானங்களிலிருந்து எழுதப்பட்டவை ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் அது சில குறிப்பிட்ட மாற்றங்களைக் கொண்டுவரும் இந்த மாற்றங்கள் வேறு ஒரு புதிய தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் வரை தொடர்ந்து நீடிக்கும் ஒரு வகையான 'காரணம் மற்றும் விளைவு' ஆகியவற்றின் தொடர்பைதான் மக்கள் தேடுகின்றனர் எவ்வாறாயினும் தொலைக்காட்சி நம் உலகத்தை எவ்வாறு மாற்றியமைத்தது என்பது பற்றி மேலும் சில விஷயங்களை கூறிக் கொண்டு செல்கிறார் இந்த கருதுகோளின் வழங்கியது ஒரு புதிய சமுதாயம் உருவானது சமூகத்திற்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட பொழுதுபோக்கு தேவைப்பட்டது ஏனெனில் தொலைக்காட்சி வருகைக்கு முன்பு நேரடியாக கிடைக்கும் பொழுதுபோக்கை பெறவேண்டுமானால் பார்வையாளர்களின் இருப்பு அங்கு அவசியமானது நீங்கள் ஒரு கால்பந்து போட்டியைக் காண வேண்டுமெனில் அங்கு நேரடியாக செல்ல வேண்டியிருந்தது ஒரு கச்சேரியைக் காணவும் இசையைக் கேட்கவும் நீங்கள் அங்கேச் செல்ல வேண்டியிருந்தது தொலைக்காட்சி வருவதற்கு முன்பே வானொலி சிலவற்றை செய்திருந்தது ஆனால் உண்மையில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் கருத்தியல் கூறுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இசையைக் கேட்பது பற்றி நாம் பேசும்போது நேரடியாகச் சென்று இசையை கேட்பதற்கான தேவையை வானொலி குறைத்தது வேறு இடத்திற்கு ஒலிபரப்புவதை வானொலி சாத்தியமாக்கியது பதிவுசெய்யப்பட்ட ஒலிபரப்புகளை மட்டுமே அது சாத்தியமாக்கியது ஏனெனில் முன்பே நம்மிடம் பதிவுசெய்யும் இயந்திரநுட்பம் இருந்தன ஆனால் பதிவுசெய்யும் இயந்திரநுட்பம் மூலம் நேரடி இசையை கேட்க முடியாது டர்ன்டேபிள் உருவானது எனவே தொலைக்காட்சியால் மையப்படுத்தப்பட்ட பொழுதுபோக்குக்கான வசதியை உருவாக்க முடிந்தது ஏன் இந்த தேவை ஏனென்றால் தற்போது மக்களிடம் மிகவும் குறைந்த நேரம் மட்டுமே இருக்கிறது நேரம் மிகவும் குறுகி விட்டது முதலாவதாக பயணம் செய்வதற்கான சாத்தியக்கூறு குறைந்து விட்டது மொத்தமாக ஓய்வு நேரம் கிடைப்பதற்கான் சாத்தியம் குறைந்து விட்டது இரண்டாவது மக்களின் அபிலாஷைகள் அதிகரித்து விட்டது செல்வம் அதிகரித்ததால் பல்வேறு வகுப்பினருக்குள் புதிய அபிலாஷைகள் அதிகரித்தன பொழுதுபோக்குகளின் முன்னுரிமைகள் மாறியது அவர்களின் தேவைகளை தொலைக்காட்சி பூர்த்தி செய்கின்றன நுகர்வோர் பொருளாதாரத்திற்கு தொலைக்காட்சியும் உதவியதாக வில்லியம்ஸ் கூறுகிறார் இப்போது வாதத்தின் மாற்றத்தைப் கவனியுங்கள் தொலைக்காட்சி ஒரு நுகர்வோர் பொருளாதாரத்தைத் உருவாக்கியது அல்லது நுகர்வோர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது என்று கூற வைக்கும் அதே நிகழ்வுகளின் தொகுப்பை வேறு விதத்தில் நம்மால் விளக்க முடியும் அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரு நுகர்வோர் பொருளாதாரத்திற்கு தொலைக்காட்சி அந்த விளம்பரங்களை மிகவும் ஈர்ப்புவாய்ந்தவையாக மாற்றியது எனவே தொலைக்காட்சி ஓட வைக்கிறார்கள் அவைகள் திரையில் ஓடுவதால் ஒரே நேரத்தில் விளம்பரமும் செய்து விடலாம் இவ்வாறாக தொலைக்காட்சி புதிய நுகர்வோர் சமுதாயத்தை உருவாக்குவதை விட அவர்களுக்கு உதவுகிறது தொலைக்காட்சி என்ற சொல்லை தொலைக்காட்சியுடன் நீங்கள் ஒப்பிடலாம் தொலைக்காட்சியைப் பார்க்கும்போது உண்மையில் நீங்கள் எதுவுமே செய்யத் தேவையில்லை இப்போது இதை நாம் இரண்டு வழிகளில் பார்க்கலாம் தொலைக்காட்சி உருவாக்கி அவர்களின் மதிப்பை குறைத்து விட்டது தொலைக்காட்சியும் அதே நட்சத்திர வழிபாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அதன் விளைவாக தொலைக்காட்சியும் செயலற்ற தன்மையின் கூறுகளைக் கொண்டுள்ளது இது ஒரு சின்ன திரை என்பதையும் நாம் நினைவில் கொள்ளவேண்டும் ஆகவே இவற்றை தொலைக்காட்சியை மட்டுமே வைத்து ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைந்து விட்டது பின்னிப்பிணைந்த ஆனால் சிதறிகிடக்கும் புதிய வகை பெரும் சமுதாயத்தின் தேவைகளை அறிந்துக் கொண்டு தொலைக்காட்சி அவைகளை ஒருங்கிணைத்து அந்த சமூகத்தின் தேவைகளைப் பூர்த்தி செய்கிறது மேலும் 6 முதல் 9 வரையுள்ள நான்கு அம்சங்களும் சமுதாயத்தின் மாறுபட்ட பார்வையின் மீது கவனம் செலுத்துகின்றன தொழில்நுட்பம் வரலாற்றின் ஒரு விளைப்பொருள் என்பதை விளக்கி தொழில்நுட்பத்தை வரலாற்றுப்படுத்த முயற்சி செய்கின்றன வரலாற்றில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட தருணத்திலிருந்து தொழில்நுட்பத்தைப் பார்க்க வேண்டும் தற்போது அச்சு தொழில்நுட்பம் தோன்றியதைக் குறித்த விவாதத்திற்கு மீண்டும் செல்ல விரும்புகிறேன் ஆமாம் அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை உண்மையில் ஐரோப்பிய சமுதாயத்திலும் உலக சமுதாயங்களிலும் புரட்சிகர மாற்றங்களைக் கொண்டு வந்தது அச்சு தொழில்நுட்பம் மிக முக்கியமான சக்தியாக விளங்கியது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களைக் கொண்டுவருவதில் அச்சு மிக முக்கியமான சக்தியாக இருந்தது உண்மையில் அச்சு தனித்து மட்டும் செயல்படவில்லை கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் மனித வரலாற்றில் நிகழ்ந்த பல முக்கியமான கட்டமைப்பு மட்டுமல்ல இன்னும் பல எழுத்தாளர்கள் மற்றும் நகலெடுப்பாளர்கள் அச்சிடும் செயல்முறையை இயந்திரமயமாக்கி விரைவுபடுத்தும் தொழில்நுட்பத்தைத் தேடிக்கொண்டிருந்தனர் குட்டன்பெர்க் அந்த அனுபவங்களையெல்லாம் கட்டியெழுப்பினார் சுற்றிலும் நிலவிய தேவைக்கு ஏற்ற சரியான பதிலை குட்டன்பெர்க் அளித்தார் ஆகவே களம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அதே களத்தில் தான் கண்டுபிடிப்பு நடந்தது உண்மையில் அத்தகைய தொழில்நுட்பம் தேவைப்பட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்ள உலகமும் சமுதாயமும் தயாராக இருந்த வரலாற்றின் ஒரு தருணத்தில் அச்சு கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது உண்மையில் அச்சு கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திற்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது சில தசாப்தங்களுக்கு முன்பே அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது இன்றும் உயிர் பிழைத்து இருந்திருக்கும் அச்சிடுவது மட்டுமல்லாமல் திசைகாட்டி மற்றும் வெடி மருந்து போன்ற குறிப்பிட்ட சில கண்டுபிடிப்புகள் எவ்வாறு மனித வரலாற்றில் இருந்தன குறிப்பாக அவைகளை சீனர்கள் கையாண்டதை நாம் பார்த்து இருக்கின்றோம் அனைத்திற்கும் முன்பாக இன்று நாம் அவைகளை சரியான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இன்றைய மாற்றங்கள் தழைத்தோங்கி இருப்பதற்கு ஏற்ற வகையில் எந்தவித வரலாற்று அடிப்படைகளும் அப்போது உருவாக்கப்படவில்லை ஒரு சமூக அமைப்பாக முதலாளித்துவம் அப்போது உருவாகவில்லை என்பது முக்கியமான விஷயம் தொழில்நுட்பங்கள் எதிலும் வேரூன்றவில்லை எந்த வடிவமும் எடுக்கவில்லை சமுதாயம் ஏற்கனவே எதற்கு தயாராக இருந்ததோ அதற்கு தகுந்த இடத்திலும் தகுந்த நேரத்திலும் வடிவம் பெற்றன உண்மையில் இத்தகையப் பார்வை தொழில்நுட்பத்தின் நீண்ட நெடிய வரலாற்றிலும் சமூகத்தின் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றிலும் ஒரு பகுதியாக தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பொருந்திக் கொள்கிறது மேலும் வரலாற்றில் தொழில்நுட்பமும் ஒரு விளைப்பொருள் என கருதுகிறது இந்த இரண்டுக்கும் இடையில்தான் விஷயத்தின் உண்மைத்தன்மை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆம் நாம் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்திற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு நம்மிடம் இன்று இல்லாமல் இருக்கின்றோம் அதன் வருகை விரைவில் சாத்தியமாகலாம் இந்த விஷயத்தை மேலும் சற்று விளக்க நான் ஒரு பாதுகாப்பு கட்டிடக் கலைஞருடன் உரையாடியதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் பாதுகாப்பு கட்டடக் கலைஞர்கள் யார் பாதுகாப்பு கட்டடக் கலைஞர்கள் வரலாற்று நினைவுச் சின்னங்களில் பணிபுரிபவர்கள் இயற்கையாலும் மனிதனாலும் இந்த நினைவுச் சின்னங்கள் எதிர்கொள்ளும் அழிவிலிருந்து அவற்றைப் பாதுகாப்பார்கள் எதிர்கால தலைமுறையினருக்காக அவைகளின் வடிவத்தைத் தக்கவைத்துக் கொள்வதை உறுதி செய்கின்றனர்

பாதுகாப்பு என்பது மேலும் சேதம் ஏற்படாமல் தடுப்பதாகும் தற்போது நீங்கள் எந்த வழியில் பார்த்தாலும் இவைகள் உண்மையில் வரலாற்று நினைவுச்சின்னங்களைப் பாதுகாப்பதை நோக்கி செய்யப்படுகின்றன அந்தப் பாதுகாப்பு கட்டிடக் கலைஞர் என்னிடம் கூறினார் நீங்கள் குறிப்பாக இந்தியாவுக்குள் இருந்தால் பொதுவாக சில காட்சிகளை காணலாம் அதவாது நினைவுச்சின்னங்கள் மீது மக்கள் ஏதாவது எழுதி வைத்திருப்பர்கள் தங்கள் பெயர்களை அல்லது குறிப்புகளை செதுக்கி வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட இழிவான செயல்கள் அங்கிருக்கும் இத்தகைய செயல்களால் நமது பல வரலாற்று நினைவுச்சின்னங்கள் அழிகிறது அவற்றை பூசி மொழுக முயற்சிப்பது தான் தற்போதுள்ள ஒரே வழி ஆனால் அவ்வாறு செய்யும்போது அந்த நினைவுச் சின்னங்களுக்கு மேலும் சேதம் ஏற்படும் ஏனென்றால் முன்னதாக இருந்த பூச்சின் தன்மை மாறிவிடும் நவீன வகை ரசாயனங்களை பயன்படுத்துவதால் அந்த பூச்சுக்கு தீங்கு விளையும் ஒரு வேளை அந்த நினைவுச்சின்னம் மிகவும் மென்மையாக இருந்தால் பளிங்கு அல்லது வேறு குறிப்பிடத்தகுந்த பொருளாக இருந்தால் உண்மையில் அவற்றின் மேலுள்ள அடுக்கை பாதிக்கும் இதன் காரணமாக நீங்கள் அதிக நுண்ணிய விவரங்களை இழக்க நேரிடும் மேலும் கட்டமைப்பை பலவீனப்படுத்தக் கூடும் ஆகவே இன்றைய நவீன தொழில்நுட்பம் விரும்பத்தகாத பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அந்த கட்டிடக் கலைஞர் என்னிடம் சொன்னார் "நாம் அந்த கிறுக்கல்களையும் செதுக்கி இருப்பதையும் அராஜகத்தையும் கண்டு வெறுக்கலாம் ஆனால் அவைகளை அப்படியே விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்தில் 50 அல்லது 100 வருடங்கள் கழித்து உண்மையில் நினைவுச்சின்னத்தை சேதப்படுத்தாமல் எவ்வித மாற்றமின்றி நியாயம் செய்யகின்ற வகையில் குறைபாட்டை மறைக்கக் கூடிய ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை சிலர் உருவாக்கலாம் யாருக்கு தெரியும் " என்று அவர் என்னிடம் அறிவுறுத்தினார் நிச்சயமாக ஒரு தேவை ஏற்படும்போது அங்கு வரலாறு தயாராகிறது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அதிக விழிப்புணர்வு உள்ளது கலாச்சார பாரம்பரியத்தை கட்டடக்கலை பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்துவதில் அரசு நிறுவனங்களும் சர்வதேச அமைப்புகளும் அதிக அளவிலான பணிகளை செய்கின்றன எனவே நிச்சயமாக அத்தகைய தொழில்நுட்பத்திற்கான வரலாறு தயாராக உள்ளது ஆனால் அதற்கான தொழில்நுட்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை தற்போது அந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லை இலக்கியத் துறையில் அறிவியல் புனைகதைகள் பெரும்பாலும் ஏற்கனவே இல்லாத ஏதோ சில வகையான தொழில்நுட்பத்தின் ஆர்வத்தை சுட்டிக்காட்டுகின்றன எதிர்காலத்தில் நிகழக் கூடிய சில தொழில்நுட்ப முன்னேற்றங்களைப் பற்றி ஒருவர் கற்பனை செய்ய முடியும் உண்மையில் சிந்திக்க முடியும் என்பது எத்தனை முறை நடந்துள்ளது உடனடியாக ஜூல்ஸ் வெர்னின் 'அரவுன்ட் த வோர்ல்ட் இன் எய்ட்டி டேஸ்' தான் நினைவுக்கு வரும் உலகத்தை மிக விரைவான வேகத்தில் சுற்றி வருவதற்கான விருப்பம் ஏற்கனவே இருந்தது ஆனால் அதற்கான தொழில்நுட்பம் அன்று இல்லை விமான பயணத்தின் முன்னேற்றத்தால் உலகத்தை மிக விரைவான வேகத்தில் சுற்றுவதற்கு இன்று சாத்தியமாகும் ஆகவே கண்டறியாத ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்திற்கான சமூக தேவை ஏற்கனவே இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுபவையாக அறிவியல் புனைகதைகள் உள்ளன தொழில்நுட்பத்தை வரலாற்றுப்படுத்தும் நிலைப்பாட்டுடன் இருப்பதால் ஒருவர் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பின்னாலிருக்கும் விஞ்ஞானிகளின் முக்கியத்துவத்தையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை அவர்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது ஆனால் ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட தருணங்களில் வேரூன்றியுள்ளது என்ற உண்மையை நாம் இழந்து விடக்கூடாது தொழில்நுட்பம் வேரூன்றியதில் வரலாறு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இத்தகைய பார்வைதான் வளர்ச்சிக்காக ஆய்வு செய்யும் எண்ணத்தை மீட்டெடுக்கும் வர்த்தக நிறுவனங்களும் அரசும் அறிவியல் நிறுவனங்களிலும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் மிக அதிகமாக நிதியளிக்கின்றன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு நிதியளிப்பது புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியை நோக்கி முன்னேற வைக்கிறது இத்தகைய முயற்சிகள் புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியில் முக்கியமான வரலாற்றுக் காரணிகளாக இருக்கின்றன எந்தத் துறை அதிக நிதி பெறுகிறது இராணுவ ஆராய்ச்சி புதிய ஆயுதங்களை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சி நவீன யுகத்தில் மிகப் பெரிய அளவிலான நிதியைப் பெற்றுள்ளது அதாவது புற்றுநோய் ஆராய்ச்சி போன்ற சில முக்கியமான சுகாதார சவால்களை சமாளிப்பதற்கான நிதியை விட மிக அதிகமாக பெற்றுள்ளது குழந்தை இறப்பைத் தடுக்க புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில்தான் மிக அதிகமான முதலீடு செய்வதாக நிச்சயமாக ஒருவர் நினைப்பார் ஆனால் இங்கு அந்த கோணத்தில் கூறப்படவில்லை அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு துறைகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காகவும் செலவிடப்படும் நிதியின் அளவை ஒப்பீட்டு ஆராய்ந்துப் பார்த்தால் உலகின் செயல்திட்டம் என்ன என்பது தெரிந்து விடும் சில தொழில்நுட்பங்களை உருவாக்குவதையே நோக்கமாகக் கொண்டு அறிவியல் செயல்பாடுகளை வரலாறு வழிநடத்துகிறது இது சில நேரங்களில் அது தற்போதிருக்கக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவுக்கு அப்பாற்பட்டதாக அமையும் என்று வில்லியம்ஸ் கூறுகிறார் குறிப்பிட்ட தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு வரலாறு ஏற்கனவே தயாராக இருக்கலாம் என்று நான் சொன்னேன் ஆனால் அந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை மேலும் சமூகத் தேவைக்கு ஏற்றவாறுதான் மிகவும் ஒரு பொருத்தமான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படும் என்பது உண்மையல்ல அதற்கு அப்பாற்ப்பட்டும் இருக்கலாம் என வில்லியம்ஸ் எச்சரிக்கின்றார் ஆனால் விஞ்ஞானிகள்தான் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கின்றனர் எனும் உண்மையை விட்டு இது விலக்காது அவர்கள் மிகவும் மதிப்புடையவர்கள் ஆனால் இது தொழில்நுட்ப வளர்ச்சியில் வரலாறு மற்றும் சமூக அழுத்தத்தின் பங்கை வலியுறுத்தும் ஒரு வழியாக உள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தேவையான நிதியையும் முதலீட்டையும் வழங்க முடிவெடுக்கும் குழுக்களின் முக்கியத்துவத்தை இது உயர்த்திக் காட்டுகிறது நாம் காணுகின்ற பல்வேறு வகையான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறிப்பாக இராணுவத்தின் தொழில்நுட்பம் பற்றிய உண்மை இதுவாகத்தான் இருக்கின்றது இணையத்தின் வளர்ச்சி ஒரு மிக முக்கியமான வளர்ச்சியாகும் ஏனெனில் தகவல் அமைப்புகள் தரவுகளின் களஞ்சியம் அதில் இருந்ததால் இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அது தேவைப்பட்டது அறிவியல் மற்றும் அரசியல் சமூகம் இந்த தரவுகளின் களஞ்சியங்களை சார்ந்து இருந்தது அணு ஆயுத யுத்தம் குறித்த அச்சம் இருந்தது குறிப்பாக அமெரிக்காவிற்குள் பனிப்போரின் உச்சத்தில் இருந்தபோது கடும் அச்சம் நிலவியது இந்த தரவு மையங்கள் அமைந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அணுசக்தி பேரழிவு ஏற்பட்டால் ஒரு மிகப்பெரிய பேரழிவின் விளைவுகள் உருவாக்கும் எனவே தரவுகளை மையப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அதனால் முதல் வலையமைவுகளை பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்குள் உருவாக்கப்பட்டன பல்கலைக்கழகங்களுக்குள் வலையமைவு உருவாக்கப்பட்டன அவை மெதுவாக நவீன இணையத்திற்கு வழிவகுத்தன மேலும் இது கல்வி சமூகத்தின் உச்சத்தை தாண்டி சென்றது மேலும் ஒரு பெரிய சமூக திட்டமாக மாறியது ஆகவே இராணுவ தேவைகள் மூலமாக மிக முக்கியமான நவீனகால தொழில்நுட்பங்கள் குறிப்பாக விமானத் தொழில்நுட்பம் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதை நாம் காண்கிறோம் ரேடாரின் வளர்ச்சி இரண்டாம் உலகப் போரின்போது மிக முக்கியமான தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தது நிச்சயமாக அத்துடன் அணுசக்தியையும் சேர்த்துக் கொள்ளலாம் இராணுவத் தேவைகளுக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு நமக்குத் தெரியும் எனவே நிச்சயமாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்காக பல்வேறு நிதிகள் அளிக்க முடிவெடுப்பது வரலாற்றின் அழுத்தத்தைப் பொருத்து உள்ளது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை வரலாற்றுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இதுவே சுட்டிக்காட்டுகிறது ஆனால் இராணுவ தொழில்நுட்பத்திற்கு அப்பால் தகவல்தொடர்பு தொழில்நுட்பத்திற்கான முன்னுரிமைகளை வலியுறுத்தும் மற்ற சக்திகளும் உள்ளதாக வில்லியம்ஸ் கூறுகிறார் வளர்ந்து கொண்டிருந்த வணிக அமைப்புகள் சில முன்னுரிமைகளை நிர்ணயித்ததாக கூறுகிறார் இத்தகைய வணிக அமைப்பினுள் குறிப்பிட்ட தகவல்களை விரைவாக அனுப்புவது அவசியமாக இருந்தது வணிகங்கள் விரிவடையும் போது பல்வேறு வணிக மையங்கள் வணிக சமூகங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது இவைகள் முந்தைய பாரம்பரிய நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு முதன்மை நிறுவனங்களாக விளங்கின பாரம்பரியமாக தேவாலயங்கள் பள்ளிகள் சபைகள் அதிக சக்திவாய்ந்த ஆதார நிறுவனங்களாக இருந்தன முடிவெடுக்கும் தளங்களாக அவைகள் விளங்கின ஆனால் வளர்ந்து வரும் வணிக அமைப்பால் இந்த அதிகாரம் மையங்கள் மாறியது புதிய வகையான நிறுவனங்கள் உருவாகின பத்திரிக்கைத் துறையின் வளர்ச்சியைக் குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம் பத்திரிகைத் துறை மிகவும் முக்கிய நிறுவனமாக மாறியது அரசியல் மற்றும் பொருளாதார தகவல்களை பகிரும் முக்கியமான நவீன நிறுவனமாக விளங்கியது மக்களுக்கு இடையிலான உறவையும் மக்களுக்கும் பொருட்களுக்கும் இடையிலான உறவையும் வளர்ப்பதில் பாரம்பரிய நிறுவனங்களான பள்ளிகள் தேவாலயங்கள் மற்றும் சபைகள் மிகக் குறைவான பங்களிப்பு மட்டுமே செய்தன ஆனால் புதிய உறவுகளை உருவாக்குவதில் பத்திரிக்கைத் துறை பெரும் பங்கு வகித்தன பத்திரிகைத்துறையின் வளர்ச்சி ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகார மையப்படுத்தலுக்கு வழிவகுத்தது அச்சகத்தை கட்டுப்படுத்த அதிகார அமைப்பு முயன்றதால் சில ஒழுங்குபடுத்தப்பட்ட அச்சகங்கள் மூலம் அச்சிடும் பணி நடைபெறுவதை உறுதிசெய்ய அதிகார மையம் முயன்றது ஏனெனில் அரசியல் சச்சரவுகளிலும் கொள்கை மோதல்களிலும் பத்திரிகைகளின் பங்கு எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும் அதிகாரத்தை மையமயப்படுத்தும் நடடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்றதாகவும் இருந்தன அதிகரித்து வரும் வணிக நிறுவனங்கள் வணிக சமூகங்கள் பல்வேறு வணிக சங்கங்கள் மற்றும் கார்ப்பரேட் அமைப்புகள் ஆகியவைகள் தகவல்களைக் கட்டுப்படுத்தும் கட்டாயத்தில் இருந்தன பங்குச் சந்தையின் வளர்ச்சி முக்கிய உதரணமாக எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் சந்தைகளை கட்டுப்படுத்த விரும்பினால் முதலில் தகவலைக் கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் விரும்பும் சமிக்ஞைகளை தகவல்தொடர்பு சாதனங்கள் பத்திரிகைகள் மூலம் பரந்த அளவில் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் விளைவாக அரசியல் அதிகார வட்டத்தில் குறிப்பிட்ட முடிவுகள் எடுக்க வைக்கப்படுகின்றன அவற்றை எடுக்க அரசு கட்டாயப்படுத்தப்படுகிறது ஒரு குறிப்பிடதக்க மக்கள் கருத்தின் அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தப்படுகிறது எனவே ஒரு மையப்படுத்தப்பட்ட தகவலை வழங்கும் அமைப்பை உருவாக்க வேண்டும் அந்தத் தேவையை பத்திரிகை சற்று பூர்த்தி செய்தன ஆனால் அவற்றை செய்ய பத்திரிக்கையை விட மிகவும் மேம்பட்டதாக திறன்வாய்த்தாக தொலைக்காட்சி இருந்தது ஆரம்ப நாட்களில் அரசியல் செய்திகள் சமூக தகவல்கள் வணிகச் செய்திகள் விளம்பரங்கள் ஆகியவற்றை செய்தித்தாள்கள் கொண்டு சேர்த்தன எனவே செய்தித்தாள்களுக்குள் பல்வேறு விஷயங்கள் இருந்ததால் ஒரு நிறுவனமாக பத்திரிகைகளின் வளர்ச்சிக்கு அது வழிவகுத்தன முந்தைய பாரம்பரிய நிறுவனங்களான பள்ளிகள் தேவாலயங்கள் சபைகள் மற்றம் மடங்கள் ஆகியவற்றிலிருந்து மிகவும் வேறுபட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சேவையை அவை அளித்தன பின்னர் ஒரு முக்கியமான நிறுவனமாக மாறிய 'புகைப்படம்' எனும் மற்றொரு தகவல் தொடர்பு ஊடகம் குறித்து வில்லியம்ஸ் பேசுகிறார் புகைப்படம் எடுத்தல் ஒரு தொழில்நுட்பமாக குறிப்பிடதக்க மாற்றங்களைக் கொண்டு வந்த்திருக்கின்றது புகைப்படம் வரைபடத்தின் நீட்சியாகும் அவ்வகையில் தனிப்பட்ட குடும்ப மற்றும் சமூக வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட வழிமுறையை மாற்றியது பயணம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களை விவரிப்பதை விட ஒரு கடிதம் எழுதுவதுவதை விட தற்போது மற்றவர்களுடன் அனுபவங்களை அதிக அளவில் பகிர்ந்து கொள்வது சாத்தியமானது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது சுற்றுப்பயணத்தின் காட்சிகளை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம் இவை அங்கீகாரமாகவும் பதிவாகவும் இருந்தன எனவே இது நம் நினைவுகளை அதிகரித்தன இது ஒரு வகையான குடும்ப ஆவணமாக மாறியது மேலும் தூரத்தில் இருப்பவர்களுடன் தனிமனித இணைப்பை தக்கவைப்பதில் புகைப்படக் கலை மிக முக்கியமான பங்கு வகித்தது கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்டு மிக முக்கியமான பங்கைப் புகைப்படக் கலை கொண்டிருந்தது புகைப்படம் எடுப்பதற்கு கல்வியறிவு தேவையில்லை இருப்பினும் இந்த தொழில்நுட்பம் நமக்கு உதவுவையாக உள்ளது இதேபோல் மற்ற வகையான தொழில்நுட்பங்கள் சிறிய மிகச்சிறிய மாற்றங்களைக் கொண்டுவருகின்றன மேலும் தொலைக்காட்சிக் குறித்த விவாதத்தில் மூழ்குவதற்கு முன்பே வில்லியம்ஸ் இதையெல்லாம் விவாதித்து வருகிறார் எனவே முதலில் மோஷன் பிக்சர் என்ற ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது பின்னர்தான் ஒளிபரப்பு சேனல்கள் வந்தன மோஷன் பிக்சர் உருவாகிய விதத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது இதேபோல் தொலைபேசி மற்றும் தந்திகள் வணிக ரீதியாகவும் தனிப்பட்ட செய்திகளை அனுப்புவதற்கும் தேவையான தகவல்தொடர்புகளில் புரட்சியை ஏற்படுத்த காத்திருந்தன இவைகளுக்கான தேவைகள் ஏற்கனவே சமூகத்திற்குள் உருவாகி இருந்தன அதன் தொடர்ச்சியாக தொலைக்காட்சியின் தேவையும் உருவானது தொலைக்காட்சியும் வானொலியும் உருவானதில் சில வரலாற்றுப் பிண்ணனிகள் இருந்தன மின்சார சக்தியின் உருவாகியிருக்க முடியாது மின்சக்தியின் தோற்றம் சில வரலாற்றுத் தேவைகளை பூர்த்தி செய்தது புதிய தொழிற்சாலைகளுக்கு அதிக மின்சக்தி தேவைப்பட்டது தொழில்துறைப் புரட்சி வேகமாக பரவியது இப்போது இயந்திரமயமாக்கலால் மட்டுமே உற்பத்தியை விரைவுபடுத்த முடியவில்லை மக்களின் அதிகரித்த தேவைகளை அதிக இலாபங்களை ஈட்டுவதற்கான வழிகளையும் நிவர்த்தி செய்வதற்கான அவசியம் ஏற்ப்பட்டது எனது தொழிற்சாலை 10 மடங்கு அதிகமாக உற்பத்தி செய்தால் அதன் உற்பத்தித்திறனை 10 மடங்கு அதிகரிக்கும் எனது பொருட்களை விநியோகம் செய்ய 9 புதிய புவி இடங்களை கையகப்படுத்துவதன் மூலம் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் என்னால் பல புதிய சந்தைகளை கைப்பற்ற முடியும் அது மின்சக்தியால்தான் சாத்தியமாகிறது இந்த புதிய தொழில்துறை தேவைகள் ஏற்கனவே இருந்தன உலகப் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருந்தது முன்னணி தொழில் நிறுவனங்கள் புதிய புதிய சந்தைகளை கையகப்படுத்திக் கொண்டிருந்தன அவைகளுக்கு உற்பத்தியின் வேகத்தை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எனவே மின்சாரம் அதை நிறைவேற்றியது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கத்தை ஊட்டியது மின்சார சக்தியிலிருந்து ஒரு புதிய வகை முன்னேற்றத்தை இன்று நாம் காண்கிறோம் அதுதான் செயற்கை நுண்ணறிவின் நுண்ணறிவு தனது பங்கைக் அளித்தது பின்னர் அதற்கேற்ப உற்பத்தி நடைபெறும் எனவே அத்தகைய கணிப்பு இன்று மிக முக்கியமான வணிக இலக்காக மாறியுள்ளது அதனால்தான் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்காக அதிகமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டப்பணிகள் நடைப்பெறுகிறது நூறு அல்லது நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரத்தில் இயங்கும் இயந்திரங்களின் வளர்ச்சிக்காக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் இந்த வகையான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் 1753 ஆம் ஆண்டில் மின்சார சக்தியைப் பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் அந்நேரத்தில் மின்சாரத்தின் தேவை இல்லாததால் அதை எடுத்து பயன்படுத்துபவர் யாரும் இல்லை அதற்கு தேவை தற்போது ஏதுமில்லை அதனால் அதில் முதலீடு செய்ய விரும்பவில்லை' என சில அதிகாரிகள் கூறினார்கள் ஏனெனில் சமூகத் தேவை என்ன என்பதை உணரவில்லை சமூகத் தேவை உணரப்படும்போதுதான் பணம் அதில் கொட்டப்படுகிறது அது அரசு தனியார் அல்லது பெருநிறுவனங்கள் என யாருடைய பணமாகவும் இருக்கலாம் ரயில்வேயின் வளர்ச்சி மற்றொரு மிக முக்கியமான தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாகும் இது தொழிற்துறை மற்றும் நகரங்களின் வளர்ச்சிக்கான பிரதிபலிப்பாக இருத்தது எனவே சில தேவைகள் காரணமாக சில தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன என வில்லியம்ஸ் கூறுகிறார் 1885 முதல் 1911 வரை அதாவது முதல் உலகப் போர் வரையிலான காலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிக முக்கியமான கட்டமாக இருந்தது ஆனால் போருக்குப் பிந்தைய காலம் உண்மையில் அந்த சூழ்நிலையை மாற்றியது என்றும் அவர் கூறுகிறார் வானொலி வளர்ந்த அந்த காலத்தில் அதாவது இருபதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் வானொலி மிக முக்கியமான பங்கைக் கொண்டிருந்தது பல முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் அவற்றுடன் தொலைக்காட்சி தொழில்நுட்பம் முதன்முதலில் உருவாக்கப்பட்டது என்று வில்லியம்ஸ் கூறுகிறார் அது மூலதனக் குவிப்பின் வரலாறாக உள்ளது தற்போது மூலதனக் குவிப்பு என்பதன் அர்த்தம் என்ன அதிகமதிகம் மூலதனம் குறைவானவார்கள் கைகளில் மேலும் மேலும் குவிவதுதான் மூலதனக் குவிப்பு சந்தை அமைப்புமுறையின் மூலம் அதிக மூலதனதை திரட்டும் திட்டம்தான் மூலதனம் குவிப்பாகும் ஆகையால் தற்போது அதிக பணம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்ய முடியும் அதிக அளவில் மூலதனம் திரட்டப்படுகிறது இந்த மூலதனத் திரட்டல் ஒரு தனியார் அமைப்புமுறையால் நடைபெறுவதால் இலாபத்தை அதிகரிப்பதற்கான பேராசையும் வேகமாக வளர்கிறது மூலதன திரட்டல் இரண்டு வழிமுறைகளில் மூலமாக நிகழலாம் ஒன்று பொதுத்துறை அமைப்புமுறையில் அதாவது வரி வசூலிப்பதன் மூலமாக அரசிடம் அதிக மூலதனம் உள்ளது முதலீடு செய்யக்கூடிய அளவில் வருவாய் உள்ளதால் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாத்திற்கு அரசு நிதியளிக்கிறது தனியார் கைகளில் மூலதனம் இருக்கும்பட்சத்தில் அது தனியார் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க கல்வியாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு மானியங்கள் வழங்கப்படுகிறது பொருளாதார உற்பத்தியின் மாற்றம் மற்றொரு முக்கியமான அம்சமாகும் பல வகைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அவைகளில் குறிப்பிட்ட மாற்றங்கள் செய்தால் அந்த பொருட்களின் விநியோகத்திலும் மாற்றம் நிகழும் மேலும் அந்த பொருட்கள் விளம்பரப்படுத்தப்படும் விதத்திலும் மாற்றம் நிகழும் அவற்றின் பயன்பாடு அதிக அளவில் தூண்டப்படும் ஏற்கனவே தகவல்தொடர்பு இயந்திரநுட்பங்களில் பரப்பப்பட்டது உண்மையில் 35 மிமீ திரைப்பட ஒளிப்பரப்பு காலத்தை நினைத்துப்பார்த்தால் சுருள்களைக் ஒரு சினிமா அரங்கிலிருந்து இன்னொரு அரங்கிற்கு கொண்டு செல்லப்படும் எனவே ஒரு அரங்கில் மதியக் காட்சி தொடங்கும் முதல் படச்சுருள் வழங்கியது தனிப்பட்ட வீடுகளுக்கு தொலைக்காட்சிப் பரிமாற்றம் ஒரு தேவையாக மாறியது இது வில்லியம்ஸ் சற்றுமுன் கூறியதிலிருந்து மிகவும் வித்தியாசமானது நாம் இங்கு பார்த்த மோஷன் பிக்சர் எனும் மற்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிகளிலிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாக அது இருந்தது என அவர் கூறுகிறார் இத்தகைய வளர்ச்சி முதன்மையாக தயாரிப்பில் இருந்தது பகிர்மானம் செய்யும் தொழில்ல்நுட்பம் பின்னர் வந்தது அதேசமயம் தொலைக்காட்சியைப் பொறுத்தவரையில் தனிப்பட்ட வீடுகளுக்கு பரிமாற்றம் என்பது ஒரு தேவையாக இருந்தது பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கிடையே நடைப்பெற்ற பல்வேறு வகையான கடிதப் பரிமாற்றங்களைப் பார்த்தால் பகிர்மான செலவுகளில் முதலீடு செய்வதன் அவசியம் மிக அதிகமாக இருந்தது என வில்லியம்ஸ் கூறுகிறார் எனவே தனிப்பட்ட வீடுகளுக்கு ஒளிப்பரப்பும் இவ்வகையான பகிர்மானத்தை சாத்தியமாக்குவதே தயாரிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் நோக்கமாக இருந்தது ஏற்கனவே வானொலி தனிப்பட்ட வீடுகளுக்கு ஒலிப்பரப்பி கொண்டிருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அது குரலை மட்டுமே கடத்தியது அதாவது காட்சிகள் அல்லாமல் ஒலியை மட்டுமே அது கடத்தியது இன்று நீங்கள் பார்க்கும்போது வானொலி தனிமனித சாதனமாக மாறிவிட்டது ஆனால் முன்பு இது ஒரு குடும்ப சாதனமாக இருந்தது அது ஒரு பெரிய வகையான இயந்திரமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்கள் அவற்றை அப்படியே பார்த்துக் கொண்டிருப்பார்கள் வீட்டிற்குள் பல குடும்ப உறுப்பினர்கள் வானொலி ஒலிபரப்பைக் கேட்பார்கள் இன்றும் நாம் வானொலியைக் கேட்கிறோம் ஆனால் முற்றிலும் தனிப்பட்ட முறையில் காதுகேள் கருவி மூலம் கேட்கிறோம் ஆனால் வில்லியம்ஸ் இந்த கட்டுரையை எழுதும் போது விஷயம் இவ்வாறு இல்லை தற்போது நாம் அதைப் பற்றி சிந்திப்போம் இன்றும் கூட தனிப்பட்ட விருப்பத்தில் ஒலிகளை வைத்துக் கொண்டு ரேடியோ கேட்டாலும் ஒருவர் சென்று மற்ற வேலைகளையும் செய்யலாம் இன்று நீங்கள் ஒரு இசையை அல்லது வானொலி ஒலிப்பரப்பைக் கேட்டுக்கொண்டே அல்லது ஒரு எதாவதொரு விளையாட்டுப் போட்டியின் வர்ணனையை கேட்டுக்கொண்டே மேலும் வேறு சில வகையான வேலைகளைச் செய்கிறீர்கள் விளையாட்டு வர்ணனை அல்லது செய்திகளைக் கேட்கும்போது நீங்கள் நிச்சயமாக படிக்க முடியாது ஆனால் அதையும் மக்கள் முயற்சி செய்கிறார்கள் சிலரால் மெல்லிய இசையுடன் படிக்க முடிகிறது எனவே வானொலி ஏதாவது ஒரு செயலை செய்ய வைத்திருந்தது ஆனால் தொலைக்காட்சி ஈர்க்கிறது எனவே அந்த வகையான பகிர்மானம்தான் விரும்பப்பட்டது தற்போது பல்வேறு பகிர்மான இயந்திரநுட்பங்கள் அலைகளாக இருக்கும் அதன் பரப்பு நீண்ட தூரத்தில் இருக்கும் பொதுவாக வானொலிப் பெட்டிகளில் நடுத்தர அலை அல்லது குறுகிய அலை இருக்கும் குறுகிய அலை மிக அதிக தூரம் பயணிக்க முடியும் நீண்ட தூரமுள்ள பரப்புகளுக்கு பயன்படுத்தப்படலாம் இந்திய துணைக் கண்டத்தில் நாட்டிற்கு உள்ளயே நீண்ட தூர ஒலிப்பரப்புக்கு இது வழிவகுத்தது அதே நேரத்தில் குறுகிய அலைகளைப் பயன்படுத்தி சர்வதேச ஒலிப்பரப்பையும் ஒருவரால் கேட்க முடிந்தது ஆகவே செயற்கைக்கோள் தொலைக்காட்சிக்கு முந்தைய காலத்தில் சில வெளிநாட்டு நிகழ்ச்சிகளைக் கேட்பதற்கான ஒரே வழியாக குறுகிய அலை மாறியது அண்டை நாடுகளுக்குள் அல்லது எதிரி எல்லைக்குள் இதை ஆழமாக கடத்த முடியும் உண்மையில் எதிரி நாடு படையெடுக்கும் நாடு அல்லது போரிடும் நாடு ஆகிய நாடுகளின் உள்ளூர் மொழியில் ஒலிப்பரப்பை திட்டமிட்டு ஏற்பாடு செய்வார்கள் அதன் மூலம் அந்நாட்டின் அரசியல் சமநிலையை சீர்குலைக்க முயற்சிப்பார்கள் அது மிகவும் சுவாரஸ்யமானது ஏற்கனவே எவ்வாறு குறிப்பட்ட பகுதிகளில் அரசியல் சமநிலையை சீர்குலைக்க அச்சு ஊடகத்தைக் கொண்டு முயற்சி செய்யும் விதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்பகுதியின் எல்லைகளில் சட்டத்தைக் காக்கும் படைகள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் ஆகியவற்றை பலவீனமாக்க தடைசெய்யப்பட்ட புத்தகங்கள் தடைசெய்யப்பட்ட ஆக்கங்கள் கொண்டு செல்லப்பட்டன புத்தகங்களை நேரடியாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் ரேடியோ அலைகளை உடல் ரீதியாக எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை வானொலி அலைகளை எளிதாகக் கடத்த முடியும் நிச்சயமாக அவைகள் பதிலடி கொடுக்கும் ஒரு சுவாரஸ்யமான வழிமுறைகளாக இருந்தன இவை புவிப்பரப்பு மற்றும் அரசியல் எல்லை முழுவதும் பயணிக்கக்கூடிய நிலப்பரப்பு ஒலிபரப்புகளாக மூலமாக உள்ளூர் பகுதிகளுக்குள் ஒளிப்பரப்பப்படும் இவை முதல் நிலை அதிர்வெண் பண்பேற்ற அலைகளாக சிக்னல்களைசேகரிக்க முடியும் பின்னர் ஒரு கம்பி மூலம் அதை வீட்டிற்குள் இருக்கும் தொலைக்காட்சிப் பொட்டிக்கு அனுப்பும் மோசமான வானிலையில் இது சரியாக வேலை செய்யாது அவ்வகையான இயந்திரநுட்பத்தில் இருக்கும் எனவே இரண்டு அமைப்புகளிலும் ஒரு வகையான மையப்படுத்துதலை நீங்கள் பார்க்க முடியும் வானொலி நிலையம் மற்றும் டிரான்ஸ்மிட்டர் நிலையத்தை அமைப்பதற்கு அதிக மூலதன முதலீடு தேவைப்படும் அவற்றின் உபகரணங்கள் மிகவும் கனமானதாக இருக்கும் மிக அதிக இடையில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் நவீன காலத்தில் நிச்சயமாக நீங்கள் செயற்கைக்கோள் ஒளிபரப்புடன் மிகவும் நெருக்கமாக இருந்தீர்கள் அப்போது நேரடியாக வீட்டுக்கு அனுப்பும் செயற்கைக்கோள் ஒளிபரப்பு வரவில்லை அப்போதும் தொலைக்காட்சி மூலம் வீடுகளுக்கு அனுப்பப்படுகிறது இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் முதல் வகையான நிலப்பரப்பு ஒளிபரப்பில் உள்ளூர் நிலையங்கள் இருக்கும் பொதுவாக இந்தியாவில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கியபோது அவை குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே தொடங்கப்பட்டிருக்கும் எனவே பம்பாய் டெல்லி கல்கத்தா என தனித்தனி ஒலிபரப்பு நிலையங்கள் இருந்தன அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்காது தனித்தனி நிகழ்ச்சி நிரல்கள் நடைப்பெறும் அவை 24 மணிநேரமும் இருக்காது பொதுவாக தினமும் மாலையில் மட்டுமே இருக்கும் அதிகமாக உள்ளூர் மொழிகளில் உள்ளூர் நிகழ்ச்சி நிரலாக்கங்கள்தான் இருக்கும் அதேசமயம் செயற்கைக்கோள் ஒளிப்பரப்பையும் நிலப்பரப்பு ஒளிபரப்பையும் இணைத்து தேசிய நிகழ்ச்சிகளுடன் தேசிய ஒளிபரப்பு சாத்தியமாகும் மேலும் இந்த தேசிய நிகழ்ச்சிகள் டெல்லியில் இருந்து கடத்தப்படும் பொதுவாக அவ்வாறு அது வடிவமைக்கப்பட்டது 1980 களில் நிலப்பரப்பு டிரான்ஸ்மிட்டர்கள் செயற்கைக்கோள் ரிஸிவர் மற்றும் நிலப்பரப்பு ஒளிப்பரப்பு ஆகியவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்தபோது இந்த ஒளிபரப்புகள் ஒரு முக்கிய விவகாரமாக மாறியது மேலும் அப்போது தகவல்தொடர்பு செயற்கைக்கோள்களின் வளர்ச்சியும் இருந்தது இது நாடு முழுவதும் சிக்னலை பரிமாற உதவும் மேலும் ஒவ்வொரு வாரமும் புதிய டிரான்ஸ்மிட்டர்கள் நாடு முழுவதும் மிக தொலைதூர இடங்களில் நிறுவப்பட்டு கொண்டிருந்தன பொதுவாக மாலை 5 அல்லது 6 மணியளவில் ஒலிபரப்பு ஆரம்பமாகும் முதல் சில மணிநேரங்கள் உள்ளூர் மொழிகளில் நிகழ்ச்சி நிரலாக்கங்கள் இருக்கும் பின்னர் அனைத்து ஏற்பாடுகளும் டெல்லிக்கு மாறும் இரவு 8 அல்லது 9 மணி முதல் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து இருக்கும் முதலில் இந்தியிலும் பின்னர் ஆங்கிலத்திலும் செய்தி இருக்கும் செய்திகளைத் தொடர்ந்து இந்திய தொலைக்காட்சியில் முதல் மெகா சீரியல்கள் வரும் உங்களில் சிலர் ஹம் லாக் மற்றும் புனியாட் ஆகியவற்றை நினைத்துப் பார்க்க முடியும் இந்திய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பத் தொடங்கிய காலத்தில் இந்த வகையான தொலைக்காட்சி சீரியல்கள் மிகவும் பிரபலமாக இருந்தது இவைகள்தான் 1980 களில் இந்திய தொலைக்காட்சியின் தொனியையும் வளர்ச்சியையும் நிர்ணயித்தன உண்மையில் 1980 களில் நாடு தழுவிய இந்த ஒளிபரப்பபினால் திரைப்பட நட்சத்திரங்களை விட தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் முக்கியமானவர்களாக இருந்தனர் இது உண்மையில் அதிக செல்வாக்கை அளித்தது நினைவில் கொள்ளுங்கள் முழு செயற்கைக்கோள் ஒளிபரப்பும் டெல்லியில் இருந்து நடக்கிறது அதாவது டெல்லியில் உள்ள அரசு நாட்டின் பிற பகுதி மக்களுக்களிடம் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறது உண்மையில் இதைப்பற்றிதான் வில்லியம்ஸ் தனது கட்டுரையில் பேசப்போகிறார் இதுதான் இன்று நாம் பயன்படுத்தும் தொலைக்காட்சி பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை காணலாம் இப்போது இந்த மாதிரிகளை மனதில் கொண்டால் வில்லியம்ஸ் என்ன சொல்கிறார் என்பதைப் புரிந்துகொள்ளலாம் பல தனிப்பட்ட வீடுகளில் இந்த வகையில் விநியோகம் செய்வதே இதன் இலக்கு ஏனெனில் 1920 களிலிருந்து இந்த சிறிய வகை வீட்டு ரிசீவரை உருவாக்குவதில் முதலீடு செய்தனர் மேலும் எதை விளம்பரம் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கும் முன்பே இந்த வகையான பரிமாற்றம் குறித்து சிந்திக்கப்பட்டது இதுவே நுகர்வுப் பொருட்களின் விளம்பரங்கள் அதிகரிக்க ஒரு முக்கியமான காரணம் என வில்லியம்ஸ் கூறுகிறார் புதிய வகையான தொழில்துறை உற்பத்தி நடைபெற்றது பல்வேறு நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன மோட்டார் சைக்கிள் மோட்டார் கார்கள் மற்றும் மற்ற வகையான வீட்டு உபகரணங்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் ஆகியவை உற்பத்தி செய்யப்பட்டன எனவே மையப்படுத்தப்பட்ட ஒளிப்பரப்பின் தேவைப்பட்டது இப்போது நீங்கள் விளம்பரங்களை மட்டும் ஒளிப்பரப்ப முடியாது எனவே நிகழ்ச்சிகள் தேவைப்பட்டன எனவே விளம்பர வர்த்தகம் மற்றும் ஒளிப்பரப்பில் அரசின் கட்டுப்பாடு இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றிணைக்கப்பட்டன இந்த வகையான ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்புமுறையுடன் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குள் உள்ள அரசியல் குறித்து முக்கியமான கருத்துக்களை அரசு கூற தொடங்குகிறது அதே நேரத்தில் பத்திரிகைகள் மிகவும் ஜனநாயகமயமாக்கப்பட்டு வந்ததை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது அச்சகங்கள் மலிவானவையாக இருந்தன எனவே அதிகமான செய்தித்தாள்கள் பெருகி கொண்டிருந்தன தணிக்கை செய்ய முடியாமல் போனதால் அவைகளை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிட்டன மிகவும் சர்வாதிகார அரசாக இருந்தால் அது பத்திரிகைகளைத் தணிக்கை செய்யலாம் ஆனால் அது ஒரு பக்கசார்புள்ள சர்வாதிகாரத்தை உருவாக்கும் பத்திரிகைகளை தணிக்கை செய்வது அரசின் மிக மோசமான செயல் என கருதப்படும் எவ்வாறாயினும் நீங்கள் செயற்கைக்கோள் மற்றும் நிலப்பரப்பு இணைந்த பரிமாற்றத்தை பெறும் வரை தொலைக்காட்சியின் ஆற்றலால் அரசு தொலைக்காட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இந்த குறிப்பிட்ட வகையான தகவல் தொடர்பு அமைப்புமுறையில் எதை ஒளிபரப்ப வேண்டும் என்பதில் அரசின் கட்டுப்பாடு அளப்பெரியதாக இருந்தது இந்த இரண்டு தேவைகளும் ஒன்றிணைக்கப்பட்டன உண்மையில் ஒரு நாட்டின் இராணுவம் எவ்வாறு ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதிகாரத்தை கைப்பற்றும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் உண்மையில் 1970 80 மற்றும் 90 களில் இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றிய வரலாற்றை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆட்சியை கைப்பற்றும் அமைப்பு செய்யும் முதன்மையான விஷயங்களில் ஒன்று நாட்டின் தொலைக்காட்சி நிலையத்தையும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு இயந்திரநுட்பத்தையும் கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கும் வரை நாட்டின் பொறுப்பாளராக நீங்கள்தான் இருப்பீர்கள் இதைக்கொண்டு அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்துகொள்ளலாம் எனவே தொலைக்காட்சி மிக முக்கியமான அதிகார மையமாக மாறியது தொலைக்காட்சி மையப்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் இதை தனியாரால் ஒருங்கிணைக்க வாய்ப்பு உள்ளது அவைகள் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் வெவ்வேறு வகையான இயந்திரநுட்பங்கள் கொண்டு தனியார்துறையும் நடத்தலாம் இந்தியவின் அனுபவம் என்னவென்றால் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வரும் வரை 1990 களில் கேபிள் தொலைக்காட்சி சாத்தியமானதாக ஆகும் வரை தேசிய ஒளிபரப்பு மட்டுமே இருந்தது அரசாங்க ஒளிபரப்பு மட்டுமே இருந்ததால் அது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய அளவிலான அதிகாரத்தை கொடுத்தது இத்தகைய தொலைக்காட்சியின் கட்டுப்பாட்டுக்கு பத்திரிகைகள் மற்றும் பத்திரிகைச் சுதந்திர ஆதரவாளர்கள் சவால் விட வேண்டியிருந்தது உங்களில் ஆர்வமுள்ளவர்கள் இந்திய தொலைக்காட்சிப் பற்றிய விவாதங்களையும் 1980 1990 களில் இந்திய தொலைக்காட்சியின் வளர்ச்சியைக் காணுங்கள் அது அதிகமான புரிதலுக்கு வழிவகுக்கும் ஆனால் அது இந்த பாடத்திட்டத்தின் வரையறைக்கு அப்பாற்பட்டது தகவல்தொடர்பு தொழில்நுட்பங்களின் சில பரந்த கருத்துக்களை படிப்பதில் உண்மையில் ஆர்வமாக இருந்தால் டிஜிட்டல் மீடியாவைப் புரிந்து கொள்ள உதவும் ஒளிபரப்பு எப்போதுமே ஒரு பெரிய சமூக நிறுவனமாக இருந்துள்ளது ஏனெனில் அது கொண்டிருந்த அதிகாரத்தால் பெரும்பாலும் அது சர்ச்சையில் சிக்கியது தற்போது நாம் பார்த்தபடி தொழில்நுட்பம் ஒளிபரப்பை முன்னரே தீர்மானிக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட தேவை ஒளிபரப்பை நடைமுறையில் கொண்டு வந்தது சமூக முடிவுகளின் விளைவாக அது இருந்தது அது குறிப்பிட்ட சூழ்நிலையுடன் இணைந்து வந்தது எல்லா இடங்களிலும் ஒளிபரப்பு இருப்பதால் இப்படிதான் உலகம் இருக்கும் என்று நம்மை நினைக்க வைக்கும் தற்போதைய தலைமுறையினரில் பலர் தொலைக்காட்சியோ இணையமோ இல்லாத ஒரு உலகத்தை நினைத்துக் கூட பார்க்க முடியாது ஆனால் ஒரு வித வெகுஜன தகவல்தொடர்பு தேவையை ஒளிபரப்பு கொண்டு உண்மையில் வந்தது ஏனென்றால் அதிகமாக சமுதாயம் சிதறியது சிறிய குடும்பங்களாக அதிகமான மக்கள் வசித்து வந்தனர் ஏற்கனவே இருந்த பெரிய கூட்டுக் குடும்பங்கள் சிறிது சிறிதாக பிரிந்து கொண்டிருந்தன நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தகவல்தொடர்புகளின் வழக்கமான வழிமுறைகள் தேவாலயம் மற்றும் பள்ளிகள் பலவீனமடைந்து வருகின்றன முந்தைய அரசுகள் குறிப்பாக இந்தியாவில் காலனித்துவ அரசால் கல்வி அமைப்புமுறை மற்றும் பணியிட உத்தரவுகளின் மூலம் மிக எளிதாக தொடர்பு கொண்டு கட்டுப்படுத்த முடிந்தது உண்மையில் மக்கள் சார்பையும் சிந்தனையையும் கல்விக் கொள்கைகள் கட்டுப்படுத்தும் ஆனால் சமுதாய சிதறல்கள் அதிகமதிகமான தனி குடும்பங்கள் போன்றவற்றால் நேரடியாக தொடர்புகொள்வதற்கான தேவைகள் இருந்தன தற்போது மையமாகக் கட்டுப்படுத்த ஒரு வெகுஜன தகவல்தொடர்பு உங்களிடம் வந்துள்ளது நாம் இங்கே பார்த்ததிலிருந்து ஏன் டி எச் DTH தொலைக்காட்சியை விட மிகவும் வித்தியாசமான ஒரு மாதிரி இது அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரே நிகழ்ச்சி பரப்பப்பட்டுகிறது இன்று இணையம் வசதி உள்ளது இது ஒரு வெகுஜன தகவல்தொடர்பு ஊடகம் அதே நேரத்தில் தனிப்பயனாக்கப்பட்ட தகவல்தொடர்பு ஊடகமாக உள்ளது ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளைப் பார்க்கிறார்கள் எனவே தொலைக்காட்சி ஒளிபரப்பு யுகத்தில் நாம் ஒரு வகையான மையப்படுத்தப்பட்ட வெகுஜன தகவல்தொடர்புகளைக் காண்கிறோம் இதுதான் வளர்ச்சியடைந்துள்ளது தொலைக்காட்சிக்கு முன்னர் வானொலியின் பெருமளவிலான பயன்பாட்டிற்கான ஒரே எடுத்துக்காட்டு நாஜி ஜெர்மனியில் தான் இருந்தது அங்கு ஹிட்லர் தகவல்தொடர்பு இயந்திரநுட்பத்தைப் பயன்படுத்தினான் உண்மையில் மலிவான வானொலி பெட்டிகளை உருவாக்க நாஜி அரசுடன் அவன் பணியாற்றின இதுதான் ஹிட்லரின் நாஜி அரசு அதன் பல்வேறு திட்டங்களையும் சிந்தனைகளை மக்களிடம் சேர்க்க உதவியது இவை அனைத்தையும் குறித்து நீங்கள் மேலும் கொஞ்சம் படிக்கலாம் மேலும் அவர்கள் பொழுதுபோக்குகளையும் கொடுப்பார்கள் ஏனெனில் பொழுதுபோக்கு பார்வையாளர்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்கும் நாஜி கட்சியின் அரசியல் செய்திகளும் உருவாக்கப்பட்டன எனவே தெருக்களில் ரிசீவர்கள் நிறுவப்பட்டிருந்தன அதேப் போன்ற பயன்பாட்டிற்காக ஹிட்லரின் தகவல் தொடர்பு ஆலோசகரான கோயபல்ஸ் தொலைக்காட்சியை பயன்படுத்த ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தான் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு முன்பே அவர்களின் ஆட்சி முடிந்துவிட்டது உண்மையில் ஹிட்லரின் பேச்சுகளை கட்டாயமாகக் கேட்க ஒருங்கிணைப்பது நாஜி கட்சி செய்த ஒரு பணியாகும் அவனது உரைகளை மக்கள் கட்டாயமாகக் கேட்கும்படி செய்தனர் ஆகவே நாஜி கட்சி வானொலி ஒளிபரப்பைக் கட்டுப்படுத்தியதால் இந்த வகையான நிகழ்வுகளை மக்களைக் கேட்க வைக்க முடிந்தது எனவே வானொலியைப் பயன்படுத்தி நாஜி பிரச்சாரத்தை உரத்து கூற பொது இடங்களில் சத்தமான ஒலிப்பெட்டிகள் வைக்கப்படும் மின்னணு தொடர்பு சாதனங்கள் மின்னணு ஊடகம் மூலம் இத்தகைய ஒரு தீவிரமான மையப்படுத்தல் சாத்தியமானது ஆனால் நிச்சயமாக இவைகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் தேவைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக ஒருங்கிணைப்புக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் உண்மையில் இவைகள்தான் தொலைக்காட்சி எனும் தொழில்நுட்பத்திற்கு வடிவம் கொடுத்தன இவ்வாறாக தொழில்நுட்ப வளர்ச்சியைப் பார்ப்பதற்கான வழி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை வரலாற்றுப்படுத்துவதன் மூலம் தான் என்பதை வில்லியம்ஸ் வாதிடுகிறார்